பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வணக்கம் இன்று நம்முடன் மெட்ராஸ் ஐ யின் இயற்பியல் துறையின் பேராசிரியர் நிர்மலா உள்ளார் எங்களுக்கு மகிழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு தசாப்தமாக பணியாற்றி வருகிறார் அதற்கு முன்பு அவர் இங்கே பி டி டிகிரி செய்துவிட்டார் அதன்பிறகு நிறைய போஸ்ட் டாக்டரல் டிகிரி ஐ ஐ எஸ்சி டீ ஐ எப் ஆர் அமெரிக்க அயோவாவில் உள்ள ஆமெஸ் ஆய்வகத்தில் செய்துள்ளார் பின்னர் அவர் தென் கொரியாவில் ஸ் கே கே ஆர் வில் இருந்தார் அதன்பின்னர் இங்கு ஆசிரியராக உள்ளார் எனவே இந்த செயல்பாட்டில் நிறைய அனுபவங்கள் பெற்றுள்ளார் உலகெங்கிலும் உள்ள ஆராய்ச்சி குழுக்கள் மற்றும் ஐ யில் உள்ள ஆய்வு மாணவர்களுடன் வேலை செய்த அனுபவம் உள்ளது இன்று நம்முடன் அவர்கள் இருப்பது பெரும் மகிழ்ச்சியாகும் எனவே இந்த நேர்காணலுக்கு வரவேற்கிறேன் பேராசிரியர் ஆர் நிர்மலா நன்றி ப்ரதாப் என் எல் இல் பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்தமைக்கு பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நிச்சயமாக எங்களுக்கும் மகிழ்ச்சி இயற்பியல் துறை பல காலமாக ஒரு அடிப்படை துறையாக உள்ளது நீண்ட காலமாக மக்கள் இதில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்போது அதைப் பார்த்தால் இயற்பியலில் ஆராய்ச்சி செய்யும் பாரம்பரிய பகுதிகளாக என்ன சொல்லுவீர்கள் பேராசிரியர் ஆர் நிர்மலா சரி நீங்கள் வரலாற்றில் மீண்டும் சென்றால் இயற்பியல் ஒளியியல் மற்றும் மூலக்கூறு இயற்பியலில் இருந்து தொடங்கி இயங்குவதை காணலாம் மேலும் இப்பகுதிகளில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம் சோதனை திட நிலை இயற்பியல் நேரியல் அல்லாத இயக்கவியல் கணக்கீட்டு இயற்பியல் இதில் ஒரு மிக பரந்த பகுதிகள் உள்ளது கண்டென்ஸ் விஷயங்களில் இருந்து ஸ்டரிங் கோட்பாடு முதலியவை சொல்ல முடியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நிர்மலா இவை இயற்பியல் துறையின் சில பாரம்பரிய பகுதிகளாகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இவற்றில் நிறைய இலக்கியங்கள் உள்ளன சில நேரங்களில் மிக நீண்ட காலத்திற்கு முன்பே யாரோ தொடங்குகிறார்களோ என்பதை பார்க்க நிறைய விஷயங்கள் உள்ளன பேராசிரியர் ஆர் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் பாருங்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிடாஸ் எனவே கடந்த 10 ஆண்டுகளில் இதேபோன்ற புதிய பகுதிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் நிர்மலா நான் கூறிய பகுதிகள் எப்போதுமே இருந்தன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நிர்மலா ஆனால் சமீபத்தில் நாங்கள் அதிக கவனம் செலுத்துகிறோம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நிர்மலா உதாரணமாக துகள் இயற்பியலில் உயர்ந்த ஆற்றலானது எடுத்துக்காட்டாக ஹிக்ஸ் போஸானின் கவனத்தை ஈர்த்தது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் நிர்மலா ஈர்ப்பு அண்டவியல் உயிர் இயற்பியல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் தகவல் குவாண்டம் தடுப்பு குவாண்டம் குறுக்கீடு மற்றும் நானோ சைன்ஸ் நானோடெக்னாலஜி ஆகியவற்றின் முழுமையான தொகுப்புடன் மென்மையான விஷயங்கள் உள்ளன இது கிராபேன் மற்றும் ஒத்த 2D அமைப்புகளைப் போன்ற குறைந்த பரிமாண அமைப்புகளைக் கொண்டுள்ளது மேலும் ஆற்றல் அறுவடை பொருட்கள் மற்றும் குவாண்டம் முகம் மாற்றங்கள் ஆகியவற்றிற்கு மிகவும் நெருக்கமான 0 மற்றும் வலுவாக தொடர்புள்ள எலக்ட்ரான் அமைப்புகள் மற்றும் பலவற்றில் நடந்தது பேராசிரியர் பிரதாப் ஹரிடாஸ் சரி நிச்சயமாக நான் உங்களிடம் இயற்பியலைப் பார்க்கிறேன் இவை பலவற்றில் நிபுணத்துவம் உங்களுக்கு உள்ளது உங்களுடைய கண்டென்ஸ் மேட்டர் பகுதியில் நீங்கள் வலுவாக தொடர்பு எலக்ட்ரான் அமைப்புகள் குறைந்த வெப்பநிலையில் பொருட்களின் காந்த மற்றும் போக்குவரத்து பண்புகள் மீது வேலை செய்து உள்ளீர்கள் எனவே நீங்கள் சில புதிய பகுதிகளில் உண்மையில் வேலை பெற்றுளீர்கள் நிர்மலா புதிய பகுதிகளில் சோதனை திட நிலை இயற்பியலில் விழும் என்பதால் அது ஒரு மரபுவழி என அழைக்கப்படும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நல்லது நிர்மலா எனவே சில இணைப்பு உள்ளது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இயற்பியல் பாடத்தை உயர்நிலைப் பள்ளியிலிருந்தே மாணவர்கள் படிக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு இயற்பியல் செயல்முறை சிந்தனை மிகவும் பரிச்சயமான ஒன்று அவர்கள் அனைவரும் பொறியியல் துறையில் இயற்பியலில் கணிசமான வெளிப்பாடை கொண்டுள்ளனர் பின்னர் எம் டி படிக்க வருகிறார்கள் இருந்தபோதிலும் அவர்கள் சந்திக்கும் குறிப்பிட்ட சவால்கள் இருக்கிறதா அப்படியானால் அவர்கள் அதை சமாளிக்க என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா பேராசிரியர் ஆர் நிர்மலா நாங்கள் எம் படிப்பு எம் முதுநிலை படிப்பு மற்றும் வழக்கமான பி டி ஆராய்ச்சி படிப்பு வைத்துள்ளோம் எனவே மாணவர்கள் இயற்பியல் அடிப்படை தெரிந்து இருந்தாலும் கோர் பிசிக்ஸ் குவாண்டம் இயக்கவியல் புள்ளியியல் இயற்பியல் காந்தவியல் மற்றும் கணித இயற்பியலில் மின்சாரம் ஆகியவற்றைப் பலப்படுத்தி அதிகப்படுத்த வேண்டும் எனவே இந்த நிலைக்கு நாங்கள் அவர்களை எடுத்து செல்கிறோம் தொடக்க செமஸ்டர்களில் அவர்கள் கோர்ஸ் ஒர்க் படிப்புகள் கோட்பாட்டு இயற்பியளை அடித்தளமாக கொண்டிருக்கும் இது இந்த முக்கிய பாடங்களைக் கையாளும் விஷயம் ஆகும் மேலும் சோதனைத் திறன் இயற்பியலில் நாம் அடித்தளங்களைக் கொண்டிருக்கிறோம் அவை நுணுக்கங்கள் மற்றும் அளவீடுகள் அனைத்தையும் தெரியப்படுத்துகின்றன சில அடிப்படை பரிசோதனைகள் செய்யும்போது அனுபவத்தில் சில விஷயங்கள் கிடைக்கும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நிர்மலா ஒரு மாணவர் ஒரு கோட்பாட்டில் பி டி யில் பதிவு செய்தாலும் அவர்கள் உண்மையான திட்டத்திற்கு வருவதற்கு முன்பே இந்த பாடத்தையும் எடுத்துக்கொள்கிறார் எனவே பி டி யில் பரிசோதனை இயற்பியல் எடுக்கும் மாணவர்களும் அடிப்படை கோட்பாடு கோர்ஸ் படிக்கச் வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நிர்மலா அப்படியே மாறுகிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இயற்பியலில் எம் டி படிக்க வரும் மாணவர்கள் போதுமான கணித அறிவை கொண்டுள்ளாரா அதை எப்படி வளர்த்து கொள்வது பேராசிரியர் ஆர் நிர்மலா நாடு முழுவதும் எங்கள் நிறுவனங்களில் பல வகையான பாடத்திட்டம் உள்ளது அதனால் இந்த கோர்ஸ் வைத்துள்ளோம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நிர்மலா அவர்கள் அனைவரையும் ஓரே நடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நிர்மலா அவர்களிடம் ஏதேனும் குறை இருந்தால் அது முதலில் சரி செய்யப்படும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அவர்கள் தொடர்ந்து முன்னேற்றம் அடைய நிர்மலா ஆமாம் முன்னேறி சென்று வேலையை செய்ய பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நான் இப்பொழுது என் பார்வையை மாற்ற விரும்புகிறேன் இன்ஜினியரிங் துறைகளை பொறுத்தவரை தொழில் துறையுடன் நிறைய தொடர்பு உள்ளது அதுபோல இயற்பியலை பொறுத்தவரை தொழில் துறை தொடர்பு எப்படி உள்ளது இயற்பியலில் MS மற்றும் PhD முடித்த மாணவர்களை எந்த மாதிரியான தொழில் வாய்ப்புகள் இருக்கிறது பேராசிரியர் ஆர் நிர்மலா நான் ஒத்துக்கொள்கிறேன் நாம் இன்னும் அடிப்படைகள் மீது வேலை செய்கிறோம் பொதுவாக ஒன்றுடன் ஒன்று சேர்த்து வருவது அதிகம் உதாரணமாக இந்த செயல்பாட்டு மற்றும் மேம்பட்ட பொருட்கள் இதில் ஆப்டிகல் பொருட்கள் போட்டோவோல்டியிக்ஸ் சூரிய மின்கலங்கள் மற்றும் ஆர்கானிக் எலக்ட்ரானிக்ஸ் ஆக்ஸைட் எலெக்ட்ரானிக்ஸ் அண்மையில் நானோ ஆக்ஸைடு இடைமுகங்கள் கிராபெனே ஆக்சைடு இடைமுகங்கள் மற்றும் காந்த நினைவுகள் மற்றும் ஸ்பைன்ட்ரானிக்ஸ் ஆகியவை தொழிற்துறையுடன் ஒன்றுடன் ஒன்று வலுவாக இணைத்து உள்ளது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் தொழில் சரி அப்படியானால் எம் டி பட்டம் பெற்றால் அவர்கள் தொழிற்துறையில் மற்றும் பிற துறைகளில் என்ன வாய்ப்பு பெறுகிறார்கள் பேராசிரியர் ஆர் நிர்மலா பொதுவாக பி டி மாணவர்கள் இப்போது போஸ்ட் டாக்டோரல் படிக்கச் செல்கிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நிர்மலா சில மாணவர்கள் படிப்பு முடித்தவுடன் பல்கலைக் கழகங்களிலும் கல்லூரிகளிலும் கல்வியாளராக மாறுவார்கள் போஸ்ட் டாக்டோரல் படிக்கச் சென்றவர்கள் திருப்பி வந்து என் ஐ டி ஐ சி ஈ ஆர் எஸ் ஐ ஐ எஸ்சி போன்ற நிறுவனங்களில் கற்பிக்கிறார்கள் எனவே இது ஆராய்ச்சியில் கற்பித்தல் ஆகும் நான் சொன்னது போல் இந்த தொழிற்பாடு எங்கிருந்தாலும் நாங்கள் தனியார் மற்றும் அரசாங்க ஆய்வுக்கூடங்களில் இந்த மாணவர்களுக்கு சில R D நிலைகளை வைத்திருக்கிறோம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ஆர் நிர்மலா அது போல பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் போஸ்ட் டாக்டோரல் படிப்பது எவ்வளவு முக்கியம் பேராசிரியர் ஆர் நிர்மலா இந்த வெளிப்பாடு மற்றும் அனுபவம் பெற மிகவும் முக்கியம் போஸ்ட் டாக்டோரல் முடித்தவர்களுக்கு உண்மையில் வாய்ப்புகள் வழங்க படுகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ஆர் நிர்மலா நான் குறிப்பிட்டுள்ள உயர் நிறுவங்களுக்கு செல்ல போஸ்ட் டாக்டோரல் கல்வி விதிமுறைகளில் கட்டாய வேண்டிய ஒன்றாகும் போஸ்ட் டாக்டோரல் அனுபவம் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நிர்மலா உங்கள் திறமைகளை பெருக்கிட இது உதவுகிறது ஏனென்றால் நீங்கள் பி டி படிக்கும்பொழுது ஒரே ஒரு பகுதியில் கவனம் கொண்டிருப்பீர்கள் இப்போது அந்த பகுதியில் நீங்கள் இன்னும் மேம்பட்ட நுட்பங்கள் பெறலாம் பின்னர் திரும்பி வந்து பங்களிக்கலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் பிரதாப் ஹரிடாஸ் சரி டி படித்துளீர்கள் பல போஸ்ட் டாக்டோரல் செய்துவிட்டீர்கள் மேலும் பல பதவிகளில் அனுபவம் கொண்டுள்ளீர்கள் பல மாணவர்களுக்கு வழிகாட்டி உள்ளீர்கள் எனவே சில பொதுவான கருத்துகள் உள்ளன ஆராய்ச்சியில் முன்னேற்றத்தை எப்படி அளவிடுவீர்கள் குறைந்தபட்சம் பிரசுரங்களையும் மற்றும் வெளியீடுகளையும் பார்க்கிறோம் உங்கள் பார்வையில் ஆராய்ச்சியை அளவிட வேறு வழிகள் உள்ளதா மாணவர்களைப் உண்மையில் ஆராய்ச்சியில் முன்னோக்கி செல்கிறார்களா பேராசிரியர் ஆர் நிர்மலா என் சொந்த தனிப்பட்ட அபிப்பிராயம் வெற்றிகரமான ஆராய்ச்சியை அல்லது நீங்கள் செய்யும் எந்த வேலையும் அளவிடுவதில் இறுதி நாளில் நீங்கள் அடையும் திருப்தி எனவே நீங்கள் ஆராய்ச்சி மாணவர் அல்லது ஆராய்ச்சியாளரின் வெற்றியை அளவிடப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சுயாதீனமான ஆய்வாளரை உருவாக்கியிருக்கிறீர்களா அவர் ஒரு சிக்கலை உருவாக்கி அதை தீர்க்க வழி கொடுத்தாரா என்பதை பொறுத்தது நிச்சயமாக நீங்கள் கூறியது போல உண்மையான அளவீடானது புகழ்பெற்ற பத்திரிகையாளர்களுடனும் மறுபரிசீலனை செய்யப்பட்ட சர்வதேச பத்திரிகையாளர்களுடனும் வெளியிடப்படும் என நான் கருதுகிறேன் இது ஒரு பி டி திட்டத்தின் வெற்றிகரமான விளைவை அணுகுவதற்கான ஒரு வழக்கமான வழி என்று நான் நினைக்கிறேன் மேலும் ஆராய்ச்சியாளர் தன் ஆய்வு அறிக்கையை நிபுணர்களிடம் முன்வைக்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ஆர் நிர்மலா அவரின் கண்டுபிடிப்புகள் இன்னும் நம்பிக்கையுடன் இருக்கும் அவை தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் செய்யப்பட வேண்டும் ஒரு கருத்தரங்கம் அல்லது ஒரு மாநாட்டில் கலந்துரையாடுவதன் மூலம் இதைச் செய்ய முடியும் மேலும் இந்த அறிஞருடன் கலந்துரையாடுவதன் மூலம் அல்லது தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான வல்லுனர்களுடன் கலந்துரையாடலும் சுதந்திரமும் நிபுணத்துவமும் ஆண்டுகளில் பெருகும் அவர்கள் பெட்டியில் உள்ள சிந்தனை திறன் வெளியே உருவாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி சரி நிர்மலா அவர்களின் சொந்த சிந்தனை சுயாதீன சிந்தனை மேலும் இந்த நாட்களில் வெளியீட்டுடன் கூடுதலாக அவர்களின் பிரச்சினைகளை வெளிப்படுத்த முடியுமென நான் நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ஆர் நிர்மலா ஒரு விதத்தில் அது அவர்களுக்கு நிதியளிக்கிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ஆர் நிர்மலா அவர்கள் தங்களை ஆதரிக்க முடியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ஆமாம் நிர்மலா ஆமாம் ஏனென்றால் இப்போது கூட்டுறவு மற்றும் திட்டங்களின் அடிப்படையில் நிறைய வாய்ப்புகள் உள்ளன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நிச்சயமாக நிர்மலா திட்டங்கள் ஆமாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி எனவே இப்போது இது என்ன என்றால் நான் மாணவர்களிடம் பேசுவதைப் பற்றி சில விஷயங்களைக் கற்பனை செய்து கொண்டேன் எஸ் அல்லது பி டி மாணவர்களுக்கான இந்த இடைவேளையின் போது நாம் அடிக்கடி பேசும் விஷயங்களில் ஒன்று அவர்களது சகாக்களுடன் தொடர்புகொள்வதன் மூலம் அவர்கள் நிறைய கற்றுக்கொள்கிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மேலும் அவர்களது வழிகாட்டிகளுடன் அல்லது ஆலோசகராகவும் தொடர்புகொள்வது நிர்மலா ஆமாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் பொதுவாக உங்கள் கருத்தில் மாணவர்கள் எப்படி தங்கள் ஆலோசகரை சந்திக்க வேண்டும் இந்த செயல்முறையில்தான் நடக்கும் என்று உங்களுக்குத் தெரியுமா நிர்மலா இது ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் தினமும் சரி எனவே உண்மையில் அது அடிக்கடி இருக்க முடியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நிர்மலா வாரதில் சிலமுறை என்று தடை செய்யப்படவில்லை ஒவ்வொரு நாளும் என் மாணவர்களை சந்திக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நிர்மலா இது நல்லது என்று நான் கருதுகிறேன் அந்த வாரத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து கவனம் செலுத்துவதன் மூலம் மாணவர்கள் வாராந்த குழு கூட்டங்களை நடத்த முடியும் ஆனால் அது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாக இருக்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி இந்த விவாதத்தை முடிக்கலாம் என நினைக்கிறேன் இயற்பியல் துறையில் எம் டி பட்டம் பெற வரும் மாணவர்களுக்கு உங்கள் ஆலோசனை என்ன பேராசிரியர் ஆர் நிர்மலா இந்த கேள்வி கடினமானது என் அனுபவத்தின் மூலமும் சக நண்பர்களிடமிருந்தும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் கடின உழைப்புக்கு மாற்று இல்லை என்று நினைக்கிறேன் நாம் ஒரு நல்ல பணி நெறிமுறை உருவாக்க வேண்டும் தொடர்ந்து தங்களை மேம்படுத்த வேண்டும் எனவே இது ஆராய்ச்சியின் துவக்கத்தில் நாம் செய்ய வேண்டிய இலக்கிய ஆய்வு மாணவர்கள் தங்கள் ஆராய்ச்சியை பகுதியிலேயே தொடர்ச்சியாக புதுப்பித்துக்கொள்ள வேண்டும் இதற்கு சர்வதேச பத்திரிகை வெளியீடுகள் பயன்படும் எனவே அவர்கள் அதை செய்ய வேண்டும் மேலும் அவர்களது சக குழுவினருடன் இணைந்திருக்க வேண்டும் அவர்கள் மூத்தவர்களாகவும் ஜூனியர்ஸாகவும் இருக்கலாம் மேலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள வேண்டும் அவர்கள் கலந்துரையாடல் மன்றத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் அவர்கள் துறை மட்டத்தில் கருத்தரங்குகள் பேச்சுவழக்கில் பங்கேற்க வேண்டும் அவர்களது ஆராய்ச்சி பகுதியில் கருத்தரங்குகள் மட்டுமல்ல அதேபோல மற்ற இடங்களிலும் பங்கேற்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இயற்பியல் அடிப்படைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இயற்பியலில் பி டி படிக்கும் போதும் உங்கள் சொந்த ஆராய்ச்சிப் பகுதியில் சிறப்பு படிப்புகளில் உங்கள் அடிப்படை இயற்பியலை பலப்படுத்த வேண்டும் அது குவாண்டம் பிசிக்ஸ் மின்சாரம் மற்றும் காந்தவியல் மற்றும் கணித இயற்பியல் மற்றும் புள்ளியியல் இயற்பியல் எனப்படும் டி திட்டத்தின் காலத்திற்கு முன்பே செய்யாவிட்டால் நீங்கள் இதை உடனடியாக செய்ய வேண்டும் என நினைக்கிறேன் அறிஞர்கள் சுய மதிப்பீடு அவ்வப்போது செய்து தங்களை வளர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் எங்கள் மாணவர்களிடையே அடிக்கடி நான் காணும் மற்ற விஷயங்கள் தொடர்பு திறமைகளாகும் பெரும்பாலும் ஆராய்ச்சி குழு நடவடிக்கை ஆகும் ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை எனவே அவர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் பேசும் திறன் மற்றும் எழுதும் திறன் ஆகியவை மேம்படுத்த வேண்டும் எழுதும்போது தொழில்நுட்ப வகை எழுத்துகளும் கட்டாயமாகும் இவை நான் கூற விரும்பிய கருத்துக்கள் என்று நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டுள்ளபடி மற்ற ஆராய்ச்சி பகுதியிலும் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த சூழலில் ஐ டி மெட்ராஸில் இயற்பியல் துறை மாணவர்கள் வாய்ப்பு எப்படி உள்ளது பேராசிரியர் ஆர் நிர்மலா இங்கு ஏற்கனவே சில இன்டர்டிசிபிலினரி திட்டங்கள் இயங்குகின்றன இயற்பியல் மற்றும் வேதியியல் ஆகியவற்றிற்கும் இடையே தொடர்புகளை நான் காண்கிறேன் அருகிலுள்ள திணைக்களத்தில் நடக்கும் சுவாரஸ்யமான பேச்சுவார்த்தைகளை நான் கேட்டு உள்ளேன் அந்த கருத்துக்கள் சில சமயம் இயற்பியலுக்கு பயன்படும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் இயற்பியலுக்கு நிர்மலா மற்ற துறைகளில் பேச்சுவார்த்தைகளில் கலந்துகொள்வதன் மூலம் எனக்கு சில சுவாரசியமான தகவல்கள் கிடைத்தன பேராசிரியர் பிரதாப் ஹரிடாஸ் சரி பேராசிரியர் ஆர் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி எங்களுடன் இணைத்தமைக்கு நன்றி நீங்கள் நிறைய உள்ளீடுகள் கொடுத்துள்ளீர்கள் அதுபோல முன்னேற விரும்பும் மாணவர்களுக்கு நிறைய ஆலோசனை வழங்கினீர்கள் இது ஒரு மகிழ்ச்சியான சந்திப்பாக இருந்தது மிகவும் நன்றி பேராசிரியர் ஆர் நிர்மலா நன்றி பிரதாப் உங்களை சந்தித்தது சிறப்பாக இருந்தது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நன்றி